பயோஸ்டாடிஸ்டிக்ஸ் மற்றும் சோதனைகளின் வடிவமைப்பு குறித்த பாடத்திற்கு மீண்டும் வருக நான் சொன்னது போல் உயிரியக்கவியல் மூலம் தரவு பகுப்பாய்வு செய்து தரவின் அடிப்படையில் சில புள்ளிவிவர முடிவுகளை அடைய முயற்சிக்கிறது இரண்டாவது பகுதி சோதனைகளின் வடிவமைப்பைப் பற்றியது சோதனைகளை எவ்வாறு சரியான வழியில் வடிவமைப்பது செய்ய விரும்பும் சோதனைகளின் எண்ணிக்கையை எவ்வாறு குறைப்பது மற்றும் பலவற்றை அறிவது எனவே ஒருவர் சோதனை வடிவமைப்பு தத்துவம் அல்லது உத்திகள் அனைத்தையும் பரிசீலிக்க வேண்டும் அனைத்தையும் நன்கு சிந்தித்துப் திட்டமிடாவிட்டால் தவறுகள் ஏற்படலாம் எனவே உங்கள் சோதனை வேலையைத் தொடங்குவதற்கு முன் பல விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும் சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் எடுத்துக்காட்டாக ஒரு சர்க்கரை நோய்க்கு தரும் மருந்தின் விளைவை விசாரிக்க விரும்புகிறேன் நான் சில தன்னார்வலர்களை குழுவாகப் பிரிக்கிறேன் அவர்களின் ரத்த மாதிரிகள் எடுக்கப்படுகின்றன அவர்களின் குளுக்கோஸ் அளவு கண்டுபிடிக்கப்படுகிறது பின்னர் நீங்கள் அவர்களுக்கு மருந்து கொடுக்கிறீர்கள் மீண்டும் 2 மணி நேரம் கழித்து அவர்களின் குளுக்கோஸை சரிபார்க்கவும் இப்போது அவர்களின் குளுக்கோஸ் அளவு குறைவாக உள்ளது இதைக்கொண்டு மருந்து பயனுள்ளதாக இருக்கும் என்று நாம் முடிவு செய்யலாமா நிச்சயமாக இல்லை ஏனென்றால் மிகப் பெரிய தவறு நடந்துள்ளது நாம் ஒரு கட்டுப்பாட்டு குழு அமைக்கவில்லை கட்டுப்பாட்டு குழு என்றால் என்ன நாம் சோதனை குழுவைப் போன்று மற்றொரு குழுவை அமைத்து இருக்க வேண்டும் அந்தக் குழுவிற்கு சோதனைக் குழுவிற்குகொடுக்கும் மருந்துகள் மட்டும் கட்டுப்பாட்டு குழுவிற்கு கொடுக்கக் கூடாது ஆனால் மற்ற செயல்முறைகள் இரண்டு குழுக்களிலும் சமமாக இருக்க வேண்டும் இரண்டு குழுக்களுக்கும் உணவு உண்ணும் முறை தங்கி இருக்கும் முறை பிற செயல் முறைகள் அனைத்தும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் அதேபோல் இரத்த மாதிரிகளும் ஒரே நேரத்தில் எடுக்கப்படவேண்டும் நீங்கள் சோதனை குழு மட்டுமே வைத்து ஒரு பரிசோதனையை செய்ய முடியாது அவை முற்றிலும் தவறானவை எனவே நீங்கள் எப்போதும் ஒரு கட்டுப்பாட்டு குழுவை கொண்டிருக்க வேண்டும் நீங்கள் ஒரு பாக்டீரியா எதிர்ப்பு மருந்து அல்லது நீரிழிவு மருந்து ஒன்றை சோதிக்கிறார்கள் என்று வைத்துத்க் கொள்வோம் அப்பொழுது அவசியமாக கட்டுப்பாட்டு குழு என்று ஒன்று இருக்க வேண்டும் நான் சில பாக்டீரியா எதிர்ப்பு கலவைகளை சோதித்தாலும் கூட நான் ஒரு கட்டுப்பாட்டுத் குழு கொண்டிருக்க வேண்டும் அங்கு நான் பாக்டீரியாவை வளர்ப்பேன் ஆனால் நான் சிகிச்சை மருந்து கொடுக்க மாட்டேன் அதேபோன்று நான் அமைத்திருக்கும் சோதனை குழு குழுவிற்கு பாக்டீரியா உடன் சேர்த்து பாக்டீரியா எதிர்ப்புமருந்தையும் தருவேன் இப்படி செய்வதன் மூலம் நம்மால் தெளிவாக இரு குழுக்களிடையே உள்ள வித்தியாசங்களை ஒப்பிட முடியும் மற்றொரு பரிசோதனையைப் பார்ப்போம் நீங்கள் நீரிழிவு நோய்க்கான மருந்தின் ஆய்வு மேற்கொள்கிறார்கள் இதற்கு தன்னார்வலர்கள் கொண்டு சோதனை செய்கிறீர்கள் அவர்களின் ரத்த மாதிரிகள் எடுக்கப்படுகின்றன குளுக்கோஸ் அளவை காண்கிறீர்கள் பின்பு சோதனை மருந்து கொடுக்கப்படுகிறது இரண்டு மணி நேரம் கழித்து திரும்பவும் குளுக்கோஸ் அளவு பார்க்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக இரண்டு குளுக்கோஸ் அளவுகளும் ஒரே மாதிரியாக வருகின்றன என்று வைத்துக்கொள்வோம் அதைக்கொண்டு நம் மருந்து பயனளிக்கவில்லை என்று கூற முடியுமா கண்டிப்பாக இல்லை இதில் ஒரு குறை உள்ளது நாம் கட்டுப்பாட்டு குழு அமைக்கவில்லை அதன் குளுக்கோஸ் அளவை நாம் காணவில்லை நாம் ஒரு கட்டுப்பாட்டு குழு அமைக்க வேண்டும் அவர்களுக்கு ரத்த மாதிரிகள் இருமுறையும் எடுக்கப்பட்டு குளுக்கோஸ் அளவை கண்டறிய வேண்டும் இப்பொழுது கட்டுப்பாட்டு குழுவில் ரத்த குளுக்கோஸ் அளவு இரண்டு முறையும் ஒரே மாதிரியாக வரவில்லை அதாவது குளுக்கோஸ் அளவு கட்டுப்பாட்டு குழுவில் அதிகரித்துள்ளது ஆனால் சோதனை குழுவில் அது சமமாக உள்ளது இதைக்கொண்டு நாம் மருந்து பயனளிக்கிறது என்று கூறலாம் இதற்கு பதிலாக குளுக்கோஸ் அளவு கட்டுப்பாட்டு குழுவிலும் சோதனை குழுவிலும் சமமாக இருந்தால் அந்த மருந்தை பயனற்றது என்று நாம் கூறலாம் எனவே கட்டுப்பாட்டு குழு மிகவும் முக்கியமானது நீங்கள் இரண்டு எடுத்துக்காட்டுகளைப் பார்த்தீர்களா ஆகையால் ரத்த குளுக்கோஸ் அளவு குறைவதைக் கொண்டு நாம் மருந்து பயனுள்ளது என்று கூறமுடியாது அவசியமாக கட்டுப்பாட்டு குழு இருக்க வேண்டும் இதேபோன்று ரத்த குளுக்கோஸ் அளவு சமமாக இருந்தால் அதைக்கொண்டு நாம் அது பயனற்ற மருந்து என்ற முடிவுக்கு வரமுடியாது அவசியமாக கட்டுப்பாட்டு குழு இருக்க வேண்டும் இப்போது மற்றொரு காட்சியைப் பார்ப்போம் நீங்கள் ஒரு நீரிழிவு நோய்க்கான மருந்தை பற்றி பரிசோதனை செய்ய விரும்புகிறீர்கள் எனவே தன்னார்வலர்கள் சிலரிடம் ரத்த மாதிரி எடுத்து அளவை காண்கிறீர்கள் பின்பு இரண்டு மணி நேரத்திற்குப் பிறகு குளுக்கோஸ் அளவு மீண்டும் காணப்படுகிறது பின்பு அடுத்த நாள் அவர்களின் ரத்த குளுக்கோஸ் அளவு பரிசோதிக்கப்படுகிறது நீரிழிவு நோய்க்கான பரிசோதனை மருந்து கொடுக்கப்படுகிறது 1 மணி நேரத்திற்குப் பின்பு ரத்த மாதிரிகள் எடுக்கப்படுகின்றன குளுக்கோஸ் அளவு காணப்படுகிறது இரண்டாவது நாள் அளவு குறைவாக வந்துள்ளது இதைக்கொண்டு நாம் மருந்து பயனுள்ளது அல்லது பயனற்றது என்ற முடிவுக்கு வர முடியுமா இந்த வேறுபாட்டை நன்றாக கவனியுங்கள் முதல்நாளில் நீங்கள் அதே தன்னார்வலர்களை கட்டுப்பாட்டு குழுவாக பயன்படுத்தி இருக்கிறீர்கள் அவர்களின் குளுக்கோஸ் அளவு இரண்டு மணி நேரம் கழித்து பார்க்கப்படுகிறது பின்பு அடுத்த நாளும் அவர்களின் குளுக்கோஸ் அளவு பார்க்கப்படுகிறது பின் மருந்து கொடுக்கப்படுகிறது திரும்பவும் இரண்டு மணி நேரம் கழித்து குளுக்கோஸ் அளவு பார்க்கப்படுகிறது இரண்டிற்கும் இடையே ஏதாவது வித்தியாசம் உள்ளதா என்றுபார்த்தாள் இரண்டாம் நாள் குளுக்கோஸ் அளவு கணிசமாக குறைந்துள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இதைக்கொண்டு இந்த மருந்து பயனளிக்கிறது என்று கூற முடியுமா நாம் இப்பொழுது மருந்துப்போலி கட்டுப்பாடு என்ற ஒன்றை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறோம் பிளாசிபோ என்பது டம்மி ட்ரக் என்று அழைக்கப்படும் அந்த பிளாசிபோ மருந்திற்கு மருத்துவ குணம் எதுவும் இருக்காது நாம் பிளாசிபோ கண்ட்ரோல் என்ற ஒரு குழுவை கொண்டிருக்க வேண்டும் மொத்தத்தில் நம்மிடம் 3 குழுக்கள் இருக்க வேண்டும் முதல் குழு கண்ட்ரோல் குரூப் அதாவது எந்த மருந்தும் கொடுக்கப்படவில்லை மற்ற குழுக்களில் ஒன்றிற்கு சோதனை மருந்தும் மற்றொன்றிற்கு பிளாசிபோ மருந்துப்போலி மருந்தும் கொடுக்கப்படுகிறது ஆனால் நாம் தன்னார்வலர்கள் இடம் அல்லது நோயாளிகளிடம் யாருக்கு சோதனை மருந்து கொடுக்கப்பட்டுள்ளது அல்லது மருந்து போலி கொடுக்கப்பட்டுள்ளது என்று கூறக்கூடாது இதன் மூலம்தன்னார்வலர்களுக்கு என்ன மருந்து கொடுக்கப்பட்டுள்ளது என்பது தெரியாது இதைத்தான் நாம் குருட்டு முறை என்கிறோம் நீங்கள் எப்போதும் பிளாசிபோ வைத்திருக்க வேண்டும் குறிப்பாக நீங்கள்நீரிழிவு நோய்க்கான மருந்து மற்றும் நோய்த்தொற்று காண மருத்துவத்தின் சோதனை மருந்தை ஆராயும்பொழுது அவசியமாக பிளாசிபோ இருக்கவேண்டும் இதையே நாம் பிளைன்டு டெஸ்ட் என்கிறோம் நாம் பரிசோதனை செய்யும் பொழுது நோயாளிகளிடம் அவர்களுக்கு என்ன மருந்து தருகிறோம் என்பதை கூறக்கூடாது அவர்களின் தினசரி குளுக்கோஸ் அளவுகளின் உள்ள வேறுபாட்டை நாம் நேற்று இன்று நாளை என்று முறைப்படுத்தி வைக்க வேண்டும் அவர்கள் குளுக்கோஸ் அளவு ஏறுகிறதா அல்லது இருக்கிறதா என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் ஆகையால் அவசியம் பிளாசிபோ குழு என்பது இருக்கவேண்டும் இதையே நாம் கண் கரண்ட் கண்ட்ரோல் என்கிறோம் இப்போது நான் சொன்னது போல் நீங்கள் நோயாளிகளை அல்லது தன்னார்வலர்களை குருடர்களாக வைத்திருக்க வேண்டும் எனவே அவர்கள் அறிய மாட்டார்கள் அவர்களுக்கு என்ன மருந்து கொடுக்கப்படுகிறது என்று இப்பொழுது டபுள் பிளைன்ட் என்றால் என்ன என்பதை காணலாம் இந்த முறையில் மருந்துகளை கொடுக்கும் மருத்துவருக்கும் தெரியாது நாம் கொடுப்பது சோதனை மருந்து அல்லது பிளாசிபோ மருந்தா ஏனெனில்சில நேரங்களில் மருத்துவர் அறிந்தும் அறியாமலும் தாம் கொடுக்கும் மருந்தைப் பற்றிய விவரங்களை நோயாளிகளிடம் தெரிவிக்க கூடாது மருந்தின் உண்மையான விளைவுகளை அறிய விரும்புகிறோம் அதனால் மருத்துவருக்கும் தெரியாது என்ன மருந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதாகும் மருந்தை பெறும் நோயாளிகளுக்கும் தெரியாது தான் பெற்றுக் கொண்டு இருப்பது சோதனை மருந்தா அல்லது பிளாசிபோ மருந்தா என்று இவ்வாறாக மருத்துவருக்கும் மருந்துகளைப் பெற்றுக் கொண்டிருக்கும் நோயாளிகளுக்கும் எந்த தகவலும் தெரியாமல் நடைபெறும் சோதனையை நாம் டபுள் பிளைன்ட் என்று கூறுகிறோம் இன்னும் எடுத்துக்காட்டு போதுமானதாக இல்லை ஒப்பிடுவதற்கு முன் மற்றும் பின் என்று ஒன்று உள்ளது உதாரணமாக இரத்த ரத்த புற்றுநோயால் அவதியுறும் குழந்தைகள் பற்றி கணக்கு எடுத்துக் கொண்டால் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு ரத்தப் புற்றுநோய்க்கான மருந்துகள் எதுவும் இல்லை ஆனால் இப்பொழுது நிறைய மருந்துகள் உள்ளன எனவே மருந்துகள் தான் இன்றைய குழந்தைகள் நீண்ட காலம் உயிர்வாழ்வதற்கான காரணமா இல்லை ஏனென்றால் வாழ்க்கை முறைமாறிவிட்டது வாழ்க்கைத் தரம் மாறிவிட்டது எனவே குழந்தைகளுக்கு இப்போது அதிக ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை உட்கொள்கிறார்கள் ஆனால் நாம் முந்தைய காலத்து குழந்தைகளை ஒப்பிடும் பொழுது அதாவது 30 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த குழந்தைகளை ஒப்பிடும் பொழுது அவர்களுக்கு கிடைத்த ஊட்டச்சத்து உணவுகளை விட இன்றைய குழந்தைகளின் ஊட்டச்சத்து சிறந்ததாக அமைந்துள்ளது அவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உள்ளது இதுவே அவர்களின் வாழ்நாள்காலம் அதிகரித்ததற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் எனவே இந்த விளைவுகளுக்கு எல்லாம் காரணம் மருந்துகள் மட்டுமல்ல இன்றைய குழந்தைகள் மற்றும் மூன்று அல்லது ஐந்து தசாப்தங்களுக்கு முன்னர் உள்ள குழந்தைகள் இடையே உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியின் திறமையை ஒப்பிட்டுப் பார்க்கிறோம் இதைத்தான் நாம் முன் மற்றும் பின் ஒப்பிடுதல் என்கிறோம் ஆகையால் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் மருந்துகளின் காரணமாக மட்டுமே ரத்த புற்று நோயாளி குழந்தைகளின் ஆயுள் நீட்டித்துள்ளது என்று கூற இயலாது வாழ்நாள் நீட்டிப்பு க்கு காரணம் மருந்தாகவும் இருக்கலாம் அல்லது நம் வாழ்வியல் முறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் ஆகவும் இருக்கலாம் இப்பொழுது குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும் நல்ல உணவு பழக்கங்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியின் காரணமாகவும் அமையலாம் இப்பொழுது மற்றுமொரு எடுத்துக்காட்டைப் பார்ப்போம் இப்பொழுது ஜலதோஷம் போக்கும் மருந்து பற்றிய சோதனை இதற்காக மருத்துவரை நாம் சோதனை மருந்து மற்றும் பிளாசிபோ மருந்து இவற்றை ஜலதோஷம் உள்ளவர்களுக்கும் ஜலதோஷம் இல்லாதவர்களுக்கும் கொடுக்கச் சொல்கிறோம் இதில் தவறு மருத்துவர் மூலம் சில நேரங்களில் ஏற்படலாம் ஜல தோஷம் உள்ளவருக்கு பிளாசிபோ மருந்து கொடுப்பதன் மூலம் மருந்தின் பயன் அளிக்கவில்லை என்று கூறமுடியாது ஜலதோஷம் இல்லாதவருக்கு சோதனை மருந்தைக் கொடுத்தால் அதன் மூலம் மருந்து பயனளிக்கிறது என்று கூற முடியாது இதில் மருத்துவர் ஒருவரை காணும்பொழுது அவர் ஜலதோஷம் உள்ளவரா இல்லாதவரா என்று ஒரு யூகத்தின் பெயரில் நிர்ணயம் செய்கிறார் இதனால் கிடைக்கும் சோதனையின் முடிவு சரியாக இருக்காது இது தவறு இந்த சோதனை திட்ட வடிவமைப்பில் ஒரு சப்கான்ஸ்கியஸ் பயாஸ் உள்ளது இந்த எடுத்துக்காட்டில் சில சீரற்ற செயல்முறைகள் நடைபெற்றுள்ளன நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மருத்துவர் மூலம் எதுவும் தவறு நடந்துவிடக் கூடாது அப்படி நடந்தால் அனைத்து சோதனை செயல்முறை முடிவுகளும் தவறாக அமைந்துவிடும் எனவே சமச்சீர் வடிவமைப்பு என்று ஒன்று உள்ளது அதாவது நாம் செய்ய வேண்டும் சோதனைகளை இரண்டு பகுதிகளாக செய்ய வேண்டும் தன்னார்வலர்களை இரண்டு குழுவாகப்பிரித்து கொள்ள வேண்டும் முதல் குழுவை கட்டுப்பாட்டு குழு எனக் கொள்ள வேண்டும் இரண்டாவது குழுவை சோதனை குழு என்று கொள்ள வேண்டும் திரும்ப இந்த குழுவை மாற்றி அமைத்து சோதனையை மேற்கொள்ள வேண்டும் அதாவது முதல் குழுவை சோதனைக் குழு என்றும் இரண்டாவது குழுவை கட்டுப்பாட்டு குழு என்றும் கொள்ள வேண்டும் இதையே நாம் பேலன்ஸ் டிசைன் என்கிறோம் இவ்வாறு செய்யும்பொழுது நம்மால் மருந்தினால் ஏற்படும் விளைவுகளை எளிதில் அறிந்து கொள்ள முடியும் புரிகிறதல்லவா நாம் A குழுவை கட்டுப்பாட்டு குழு எனகொள்கிறோம் B குழுவை சோதனை குழு எனகொள்கிறோம் பின்பு A குழுவை சோதனை குழு எனகொள்கிறோம் B குழுவை கட்டுப்பாட்டு குழு என மாற்றி அமைக்கிறோம் இதையே நாம் க்ராஸ்ஓவர் டிசைன் என்கிறோம் இவ்வாறு செய்யும்பொழுது புலனாய்வாளரின் சார்பிலிருந்து investigator's bias விடுபடுவோம் எனவே சோதனைகள் நிகழ்த்தும் புலனாய்வாளர் மூலம் பயாஸ் என்பது எப்பொழுதும் ஏற்படக்கூடும் உதாரணமாக நான் ஒரு ட்ரான்ஸ்வமெஷன் அல்லது நொதித்தல் எதிர்வினை பற்றிய ஆய்வு மேற்கொள்கிறேன் அப்பொழுது கார்பனை அதிகமாக பயன்படுத்தினால் உற்பத்தி திறன் அதிகரிக்கும் என நான் எண்ணுகிறேன் இந்த எண்ணம் என்னுடைய சோதனையில் முடிவில் உற்பத்தி திறனில் எந்த மாறுபாடும் இல்லாமல் இருந்தாலும் எனக்கு உற்பத்தித் திறன் அதிகரித்த மாதிரியே மாய எண்ணம் தோன்றும் அது ஏனெனில் நான் கார்பனை அதிகரிப்பதால் உற்பத்தித் திறன் அதிகரிக்கும் என்ற எண்ணத்தில் உள்ளேன் இதையே நாம் புலனாய்வாளரின் சார்பிலிருந்து investigator's bias என்று அழைக்கிறோம் நீங்கள் ஒரு புள்ளிவிவர ஆய்வு செய்யும்போது வரக்கூடிய மற்றொரு பிரச்சினை இது உண்மையில்நாம் அனைவரும் அதை செய்கிறோம் நம் அனைவருக்கும்நொதித்தல் அல்லது மருந்து பற்றி சில டொமைன் அறிவு உள்ளது வேதியியல் அறிவு உயிர் வேதியியல் அறிவு மற்றும் நொதித்தல் பற்றிய அறிவு உள்ளது எனவே நாம் சோதனைகளைச் செய்யும்போது சில முடிவுகள் இப்படித் தான் வரும் என்று எதிர்பார்க்கிறோம் நாம் வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது அதன் எதிர்வினை வீதம் அதிகமாக வரும் அதன் pH மாற்றும் பொழுது மைக்ரோ உயிரிகள் அதிகமாக கொள்ளப்படும் இப்படி நம்முடைய படிப்பு அறிவை கொண்டு நாம் இப்படித்தான் ஆய்வு முடிவுகள் வரும் என்ற ஒரு மாய எண்ணத்திற்குல் இருக்கிறோம் இவை பரிசோதனையின் முடிவை மிகவும் பாதிக்கும் ஆகையால் புலனாய்வாளர்களின் சார்பு குறித்து நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எனவே சில நேரங்களில் நீங்கள் தோராயமாக பரிசோதனை செய்ய வேண்டும் எனவே அந்த வகையான ஒரு சார்பு வரக்கூடாது எனில் டொமைன் அறிவு அதிகம் இல்லாத இன்வெஸ்டிகட்டரை ஆய்வில் கொண்டு இருக்க வேண்டும் அப்பொழுது இன்வெஸ்டிகட்டர் பயாஸ் வராது கிராஸ் ஓவர் பற்றி நான் ஏற்கனவே கூறினேன் உதாரணமாக நான் நீரிழிவு நோய்க்கான மருந்தை பற்றிய ஆராய்ச்சி மேற்கொள்கிறேன் தன்னார்வலர்களை இரண்டு பிரிவுகளாக A மற்றும் B குழுவாகபிடிக்கிறேன் குரூப் A வில் முதல் நாள் பிளாசிபோ மருந்தை பெற்றார்கள் அடுத்த நாள் சோதனை மருந்து பெற்றார்கள் இவ்வாறு குரூப் B குழுவில் உள்ளவர்கள் முதல் நாள் சோதனை மருந்து பெற்றார்கள் இரண்டாவது நாள் பிளாசிபோ மருந்தை பெற்றார்கள் இரு குழுக்களிலும் குளுக்கோஸ் அளவு சோதனை மருந்து கொடுத்தபின் குறைந்துள்ளது அதேசமயம் பிளாசிபோ மருந்தை கொடுத்த போது இரு குழுக்களிலும் ரத்த குளுக்கோஸ் அளவில் எந்த வித்தியாசமும் இல்லை இதைக்கொண்டு நாம் தெளிவாக சொல்லலாம் சோதனை மருந்திற்கு நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் திறன் உள்ளது என்று இதில் மருந்து பெறும் தன்னார்வலர்களுக்கு தாம் என்ன மருந்தை பெறுகிறோம் என்று தெரியாது ஆனால் கொடுக்கும் மருத்துவருக்கு தெரியும் ஆனால் டபுள் லைன் முறையில் சோதனை செய்யும் பொழுது மருந்து கொடுக்கும் மருத்துவர் மருந்து எடுத்துக்கொள்ளும் தன்னார்வலர்களுக்கும் அது என்ன மருந்து பிளாசிபோ மருந்தா அல்லது சோதனை மருந்தா என்று தெரியாது இப்பொழுது இரண்டுக்கு மேற்பட்ட குழுக்கள் இருந்தால் அதாவது நீங்கள் மருந்து A மருந்துB மருந்து C மற்றும் மருந்து D என ஏற்கனவே சந்தையில் இருக்கும் மருந்துகளை நாம் அறிமுகம் படுத்த உள்ள மருந்துடன் ஒப்பிட்டு பார்க்கலாம் நாம் இதற்கு சோதனை 1234 உத்தி என்கிறோம் எடுத்துக்காட்டாக நான் அரிசி வகைகளை பற்றிய ஆராய்ச்சி செய்கிறேன் என்னிடம் 4 வகையான அரிசிகள் A B CD உள்ளன நான் ஒவ்வொரு அரிசி வகைகளையும் வித்தியாசமான உத்திகளை பயன்படுத்தி விளைச்சல் செய்கிறேன் நான் ஒன்றிற்கு நைட்ரஜன் பாஸ்பரஸ் விகிதத்தை அதிகப் படுத்துகிறேன் மற்றொன்றிற்கு பொட்டாசியம் அளவை குறைக்க குறைக்கிறேன் ஆகையால் நான் நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ் பயன்படுத்தும் விகிதத்தை மாற்றி அமைக்கிறேன் இதையே 4X4 லட்ட்டின் ஸ்கொயர் என்கிறோம் ஆகையால் அரிசி A என்பது உத்தி ஒன்றின் மூலம் கிடைத்தது இரண்டாம் நாள் அரிசி B உத்தி ஒன்றின் மூலம் கிடைத்தது மூன்றாம் நாள் அரிசி C புத்தி ஒன்று வழியாக கிடைத்தது நான்காம் நாள் அரிசிD உத்தி ஒன்றின் மூலம் கிடைத்தது அனைத்தும் சமச்சீர் ஆக உள்ளன முதல் நாள் ஊத்தி ஒன்றின் மூலம் அரிசிA கிடைத்தது அரிசி B உத்தி இரண்டின் மூலம் கிடைத்தது அரிசி C உத்தி மூன்றின் வழியாக கிடைத்தது மற்றும் அரிசி D நான்காம் புத்தியின் வழியாக கிடைத்தது இது மிகவும் அருமையான க்ராஸ்ஓவர் இவற்றை லத்தீன் சதுர வடிவமைப்பு என்று அழைக்கிறோம் இத்தகைய லத்தீன் சதுரங்களை சமச்சீரற்ற நிகழ்வுகளுக்கும் வடிவமைக்கவும் அதாவது எனக்கு 3 உத்திகள் உள்ளன நான் பெற விரும்புவது 4 வகையான அரிசி நாம் வடிவமைப்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு சிறு விளைவுகளும் அதன் இறுதி முடிவுகளை மாற்றி அமைக்க வேண்டும் இதையே நாம் கிராஸ் ஓவர் சமச்சீர் லத்தீன் ஸ்கொயர் வடிவமைப்பு என்கிறோம் இப்போது நான் 5 மருந்துகளை 4 வெவ்வேறு இனங்கள் உடைய மனிதர்களுக்கு பரிசோதிக்க விரும்புகிறேன் அதாவது நான் ஆசியர்கள் ஆப்பிரிக்கர்கள்சீன ஐரோப்பிய மக்கள் இடம் பரிசோதிக்க விரும்புகிறேன் என்னிடம் 5 மருந்துகள் உள்ளன A குழு கட்டுப்பாட்டு குழு B மருந்துப்போலி C ஏற்கனவே சந்தையில் இருக்கும் மருந்தாக இருக்கலாம் D E புதிய இரசாயனமாக கண்டுபிடிப்பு ஆக இருக்கலாம் நான் வெவ்வேறு இன மக்களைA B C D E என பிரித்துக் கொள்கிறேன் நான் பரிசோதனை காலத்தின்போது ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு மருந்துகளை கொடுத்து வருகிறேன் இப்பொழுது மருந்தினால் ஏற்பட்ட விளைவுகளை காண்கிறேன் இவ்வாறு செய்யும்பொழுது அதில் சார்பு என்ற ஒன்று எந்த கட்டத்திலும் வராது இதையே நாம் ரண்டாமைஸ்து பிளாக் டிசைன் என்கிறோம் இந்த முறை வெவ்வேறான மருந்துகளை பரிசோதித்தல் விவசாய முறைகளைப் பற்றிய ஆராய்ச்சி மெடிசினல் கஸ்ரி என்று பல்வேறு துறைகளில் பயன்படுகிறது இதன் மூலம் கிடைக்கும் சமச்சீர் உள்ள மற்றும் சமச்சீரற்ற விவரங்களைக் கொண்டு நாம் எளிதாக ஒரு முழு செயல் வடிவமைப்பு உத்தியை பெறலாம் இப்போது கார்ன்பவுண்டிங் மாறிகள் என்று சொற்களை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் இது ஒரு வெளிப்புறமான மாரி ஆனால் இது X மற்றும் Y ஆகிய இரண்டையும் தொடர்புபடுத்துகிறது X என்பது ஒரு இன்டிபென்டன்ட் மாறியாக இருக்கலாம் Y என்பது வேறு சில மாறி இண்டிபெண்டன்ட் மாதிரியாக இருக்கலாம் ஆனால்உண்மையில் X மற்றும் Y இடையே எந்த உறவும் இல்லை ஆனால் இந்த குழப்பமான மாறி கார்ன்பவுண்டிங் மாறிகள் மூலமாக எக்ஸ் மற்றும் இடையே ஆன உறவை காணலாம் இதனால் சொல்வது என்னவெனில் எக்ஸ் மற்றும் ஒய் மாறிகள் இடையே எந்த உறவும் இல்லை நாம் மூன்றாவதாக ஒரு மாறியை Z கார்ன்பவுண்டிங் மாறிகள் என்று ஒன்று அறிமுகப்படுத்துகிறோம் இதற்கு எக்ஸ் மற்றும் உடன் தொடர்பு உள்ளது இதனைக் கொண்டு நாம் எக்ஸ் மற்றும் வயிற்று இடையே உள்ள தொடர்பை அறிய முடியும் ஆனால் இது ஒரு மோசமான தொடர்பை உருவாக்குகிறது உண்மையில் எக்ஸ் மற்றும் வரிகளுக்கு இடையே எந்த தொடர்பும் இல்லை எனவே கொடுக்கப்பட்ட லாரிகளில் எவை கார்ன்பவுண்டிங் மாறிகள் என அறிவதன் மூலம் மற்ற மாரிகளுக்கு இடையே உள்ள உறவை தெளிவாக அறியலாம் சில மிகவும் சுவாரஸ்யமான எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் ஐஸ்க்ரீம் உண்பதற்கும் நீரில் மூழ்கி இறப்பதற்கும் இறப்பவர்களின் எண்ணிக்கை இதையே உள்ள நேர்முக தொடர்பை காணலாம் இது மிகவும் வேடிக்கையானதாகத் தெரிகிறதா ஐஸ்கிரீம் உண்பதற்கும் எவ்வாறு நீரில் மூழ்கும் மரணங்களுக்கு இடையில் உறவு இருக்குமா அதற்கு என்ன பொருள் எனவே 2 மாரிகளுக்கு இடையே தொடர்பு உள்ளதா ஐஸ்கிரீம் உண்ணுவது நீரில் மூழ்குவதற்கு காரணமா அல்லது நீரில் மூழ்குவது ஐஸ்கிரீம் உண்ணுவதால் நடக்குமா இது மிகவும் வேடிக்கையானதுஆனால் நீங்கள் அதை மிக மிக கவனமாக மிகவும் வெளிப்படையாக பார்த்தால் இது தவறு கோடையில் நீங்கள் மிகவும் கவனமாகப் கவனித்தாள் கோடை நேரம் மிகவும் சூடாக இருக்கும் எனவே எல்லோரும் ஐஸ்கிரீம் சாப்பிடுகிறார்கள் எனவே ஐஸ்க்ரீம் பயன்பாடு அதிகம் கோடை நேரம் சூடாக இருப்பதால் பலரும் நீச்சலுக்கு செல்கிறார்கள் கோடைகாலத்தில் நீரில் மூழ்கி இருப்பவர்கள் அதிகம் எனவே ஐஸ்கிரீம் உண்பதற்கும் நீரில் மூழ்கி இறப்பதற்கும் இடையிலான உறவை காணலாம் ஆனால் உண்மையில் கோடைகாலத்தில் கார்ன்பவுண்டிங் மாறிகள் மூலம் நாம் ஐஸ்கிரீம் உண்பவர்களின் எண்ணிக்கைக்கும் கோடையில் நீச்சல் செய்பவர்களுக்கும் இடையே உள்ள தொடர்பை அறியலாம் இதன் மூலம் நீரில் மூழ்கி இறப்பவர்கள் எண்ணிக்கையை அறியலாம் இது ஒரு சரியான விஷயம் எனவே வெளிப்படையாக கோடை காலத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிடுவதற்கும் நீச்சல் செய்வதற்கும் அதிக மக்கள் விரும்புவர் கோடையில் நிறைய மக்கள் நீச்சல் செய்கின்றனர் அதனால் நீரில் மூழ்கி இறக்கின்றனர் எனவே ஐஸ்கிரீம் உண்பவர்களுக்கும் நீரில் மூழ்கி இறப்பவர்களுக்கு இடையே ஒரு கணித உறவு அல்லது நேர்மறையான தொடர்பு உள்ளது இப்போது மற்றொரு உதாரணத்தைப் பார்ப்போம் மனித ஆரோக்கியத்தில் புகையிலை பிடிப்பது பற்றிய ஆய்வு வெளிப்படையாக பார்த்தால் புகைபிடித்தல் குடிப்பழக்கம் ஆல்கஹால் உணவு வாழ்க்கை முறை நடவடிக்கைகள் இவை அனைத்தும் தொடர்புடையவை இப்பொழுது ஒருவர் புகைபிடித்தல் மற்றும் மனித ஆரோக்கியம் இரண்டிற்கும் உள்ள தொடர் காணும் பொழுது அவர் அந்த நபரின் ஆல்கஹால் உட்கொள்ளும் பழக்கம் அவருடைய உணவுப்பழக்கம் அவருடைய வாழ்க்கை முறை போன்றவற்றை கவனிக்கவில்லை புகைப்பிடித்தல் மூலம் மனிதனுக்கு வரும் நலக்கேடு பற்றி மட்டுமே காண முயல்கிறார்கள் ஆனால் உடல் நலத்தோடு சம்பந்தப்பட்ட மற்ற காரணிகளையும் கணக்கில் வைத்திருக்க வேண்டும் எனவே நீங்கள் அனைத்தையும் புறக்கணித்தால்உங்கள் கணிப்பு புகைப்பிடித்தல் மூலம் ஆரோக்கியத்திற்கு மிகவும் தீவிரமான விளைவுகள் ஏற்படும் மிகவும் சுவாரஸ்யமான மற்றொரு உதாரணத்தைப் பார்ப்போம் நாரைகள் குழந்தைகளை பிரசவிக்கின்றனவா ஏனெனில் பிறந்த குழந்தைகளுக்கும் நாரைகளின் பெரிய மக்கள் தொகைக்கும் இடையே ஒரு நேர்மறையான தொடர்பு உள்ளது நாரைகள் குழந்தைகளை சுமந்து கொண்டு வந்து வீட்டிற்குள் போடுகின்றன என்றான் நகைச்சுவையான பேச்சு பலகாலமாக வழக்கிலுள்ளது உண்மையிலேயே கார்ன்பவுண்டிங் மாறிகள் என்பதை நாம் புறக்கணித்தால் முழு சூழ்நிலையும் மிகவும் வேடிக்கையானதாக மாறிவிடுகிறது அனைவருக்கும் தெரிந்ததே புலம்பெயர்ந்த பறவைகள் வசந்த காலத்தில் ஜெர்மனிக்கு சென்று ஒன்பது காலம் இருந்துவிட்டு பின் கோடையின் போது தன் குழந்தைகளுடன் திரும்ப ஐரோப்பிய நாடுகளுக்கு திரும்பி வரும் அதாவது கோடையின் நடுப்பகுதியில் 9 மாதங்களுக்குப் பிறகு குழந்தைகள் பிறக்கும் காலநேரங்களில் எனவே குழந்தைகளின் பிறப்புடன் பொருந்தக்கூடிய பெரிய எண்ணிக்கையிலான நாரைகளின் தோற்றம் வசந்த காலத்தில் நடக்கும் எனவே வெளிப்படையாக நாரைகள்குழந்தைகளை கொண்டு வருகிறதா என்று ஒருவர் குழப்பமடையக்கூடும் ஏனென்றால் பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் மாசுபாடு பாதுகாப்பு முயற்சிகள் வாழ்விடம் நாட்டின் அளவு நிலப்பரப்பு இவை அனைத்தும் நாரைகளின் தொகையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன நாரைகள் ஒரு புலம்பெயர்ந்த பறவைகள் இலையுதிர் மற்றும் குளிர்காலத்தில் அவை விலகிச் செல்கின்றன அவர்கள் மீண்டும் வசந்த காலத்தில் திரும்பி வருகிறார்கள் பல நாடுகளில் குழந்தைகள் பிறக்கும் போது வீட்டை சூடாக வைத்திருக்க மக்கள் தங்கள் வீடுகளை வெப்பமாக மரங்களை சூடாக்கினால் இதன் மூலம் புகைபோக்கிகள் மிகவும் சூடாக இருக்கின்றன எனவே பறவைகள் அந்த புகை போக்கிகள் இருக்கின்ற இடத்தில் குடியேறுகின்றன எனவே புதிய குழந்தைகளைப் பெற்ற வீடுகளில் புகைபோக்கிகள் சூடாக இருப்பதால் நாரைகள் புலம் பெயர்ந்த வருகின்றன எனவே குழந்தைகளுக்கும் நாரைகளுக்கும் இடையே ஒரு உறவு இருப்பதாகத் தெரிகிறது எனவே கார்ன்பவுண்டிங் மாறி என்பது ஒரு மிக முக்கியமான கருதப்படுகிறது இதன் மூலம 2 சுயாதீன மாறிகளுக்கு இடையிலான உறவைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் ஏற்கனவே நாம் ஒரு சுவாரசியமான எடுத்துக்காட்டு பார்த்தோம் ஐஸ்கிரீம் உண்பதற்கும் தண்ணீரில் மூழ்கி இறக்கும் மக்களுக்கும் இடையே உள்ள தொடர்பை அறிய நமக்கு கார்ன்பவுண்டிங் மாறி தேவைப்பட்டது இப்பொழுது நாம் ஹைபோதேசிஸ் என்பது என்ன என்று பார்க்கலாம் ஹைபோதேசிஸ் என்பது ஒருவர் படித்த அறிவைக்கொண்டு யூகித்து நிகழ்வுகளின் தொகுப்பை விலக்க முயற்சிப்பது இது பொதுவாக அறிவியல் மருத்துவம் போன்ற துறைகளில் நாம் ஒரு அறிவியல்சார்ந்த அணுகுமுறை செய்யும் இடங்களில் தரவை சேகரித்தல் மற்றும் தரவை சோதித்தல் போன்றவற்றிற்கு பயன்படுத்த படுகிறது ஒரு ஸ்டதிஸ்டிகல் ஹைபோதேசிஸ் என்பது சீரற்ற மாறிகள் தொகுப்பு வழியாக வடிவமைக்கப்பட்ட ஒரு செயல்முறையை கவனிப்பதன் அடிப்படையில் சோதனைக்குரிய ஒரு ஹைபோதேசிஸ் ஆகும் எனவே நாங்கள் சேகரிக்கப்பட்ட தரவுகளின் தொகுப்பைக் கொண்டுள்ளோம் நாங்கள் தரவைக் கவனித்து வருகிறோம் பின்னர் ஒரு முடிவை எடுக்கிறோம் அதனால் எங்களுக்கு முதலில் ஒரு கருதுகோள்ஹைபோதேசிஸ் உள்ளது நான ஒரு மருந்தை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் ஆகையால் நான் இந்த மருந்து ஏற்கனவே சந்தையில் உள்ள மருந்தைவிட அதிகமாக மிகவும் அதிக பயன் உள்ளது என்று கூறுகிறேன் இதையே நாம் ஹைபோதேசிஸ் என்கிறோம் இதனை சோதிப்பதற்காக நான் பல தகவல்களை சேமிக்கிறேன் தகவல்களின் அடிப்படையில் என்னுடைய ஹைபோதேசிஸ்நிரூபிக்க நிரூபிக்கப்பட்டதா அல்லது நிரூபிக்கப்பட வில்லையா என காண்கிறேன் இப்பொழுது நல் ஹைபோதேசிஸ் பற்றி பார்ப்போம் இப்பொழுது நீங்கள் புதிதாக மருந்து ஒன்றை அறிமுகப்படுத்துகிறார்கள் அப்பொழுது நீங்கள் சொல்கிறீர்கள் ஏற்கெனவே சந்தையில் உள்ள மருந்தினால் முன்னேற்றம் எதுவும் இல்லையென்று இதையே நாம் நல் ஹைபோதேசிஸ்என்று கூறுகிறோம் இது புள்ளியியலில் மிக முக்கியமான அம்சம் வகிக்கிறது ஹைபோதேசிஸ் சோதனையில்நான் நல் ஹைபோதேசிஸ் என்பதை நிராகரிக்க போதுமான புள்ளிவிவர சான்றுகள் உள்ளதா என்று பார்க்கிறேன் எனவே நான் ஒரு மருந்தை அறிமுகப்படுத்தப் போகிறேன் என்றால் நல் ஹைபோதேசிஸ் மூலம் புதிய மருந்திற்கும் ஏற்கனவே உள்ள தற்போதைய மருந்திற்கும் எந்த மாற்றமும் இல்லை என கொள்கிறேன் ஆல்டர்நெட் ஹைபோதேசிஸ் என்பது புது மருந்து பயனுள்ளது ஆகையால் நாம் இப்பொழுது சோதனை மேற்கொண்டு ஒரு முடிவிற்கு வருகிறோம் அது நல் ஹைபோதேசிஸ் சை நிராகரிக்க தவறிவிட்டது அப்படியெனில் நல் ஹைபோதேசிஸ் சை நிராகரிக்க முடியாது அதனால் நாம் இப்போது ஆல்டர்நெட் ஹைபோதேசிஸ் சை ந அக்சப்ட் செய்கிறோம் மற்றொரு உதாரணத்தைக் காண்போம் இப்போது நான் ஒரு மருந்து B ஐ அறிமுகப்படுத்தப் போகிறேன் ஏற்கனவே மருந்து A என்பது ஏற்கனவே சந்தையில் உள்ள மருந்து எனவே நம்முடைய நல் ஹைபோதேசிஸ் மருந்து B என்பது மருந்து A ஐப் போன்ற நல்ல மருந்து என வைத்துக்கொள்வோம் பின்னர் நான் தரவைச் சேகரித்து தரவை பகுப்பாய்வு செய்கிறேன் நான் ஒரு முடிவுக்கு வருகிறேன் எனவே நான் நல் ஹைபோதேசிஸ் நிராகரிக்கத் தவறிவிட்டேன் என்று கூறுகிறேன் அதாவது மருந்து B என்பது மருந்து A ஐப் போன்ற நல்ல மருந்து நாம் இப்பொழுது நல் ஹைபோதேசிஸ் நிராகரிக்க முடியும் என நிரூபித்தால் நான் ஆல்டர்நெட் ஹைபோதேசிஸ் சைஏற்றுக் கொள்கிறேன் என்று அர்த்தம் அது மருந்து B மருந்து A ஐ விட சிறந்தது கொள்வதாகும் எனவே எந்தவொரு புள்ளிவிவர பகுப்பாய்விலும் நாம் ஒரு ஹைபோதேசிஸ் கொண்டுள்ளோம் குறிப்பாக நல் ஹைபோதேசிஸ் கொண்டுள்ளோம் பின்னர் நாங்கள் தரவை சேகரிக்கிறோம் தரவை பகுப்பாய்வு செய்கிறோம்எந்த மாற்றமும் இல்லை யா வித்தியாசமும் இல்லையா என அறிந்து நல் ஹைபோதேசிஸ் ஐ நிராகரிக்க வேண்டும் அவ்வாறு நல் ஹைபோதேசிஸ் நிராகரிக்கத் தவறிவிட்டோம் என்றால் நாம் ஆல்டர்நெட் ஹைபோதேசிஸ் சை ஏற்றுக்கொள்கிறோம் என்று அர்த்தம் எனவே இது மிகவும் முக்கியமானது எடுத்துக்காட்டாக நான் ஒரு புதிய மருந்தைச் சோதித்துப் பார்க்கிறேன் என்றால் நல் ஹைபோதேசிஸ் ஆக மருந்து A மற்றும் பிளாசிபோ இரண்டிற்கும் வித்தியாசமில்லை விளைவுகள் இல்லை எனக்கு கொள்கிறேன் இதற்கு ஆல்டர்நெட் ஹைபோதேசிஸ் என்பது மருந்துA பிளாசிபோமருந்தைவிட மிகவும் பயனுள்ளது என்பதாகும் எடுத்துக்காட்டாக நம் மருந்து ரத்த சர்க்கரை அளவை குறைப்பதாக இருக்கலாம் அல்லது பாக்டீரியாக்களின் தாக்கத்தை குறைப்பதாக இருக்கலாம் அனைத்து விவரங்களையும் ஒன்றாக இணைக்கிறோம் சில ஆய்வுகளை மேற்கொள்கிறோம் ஆனால் நம்மால் நல் ஹைபோதேசிஸ் தவறானது என்று நிராகரிக்க முடியவில்லை எனவே நாம் அதாவது மருந்து A மற்றும் பிளாசிபோ இரண்டிற்கும் வித்தியாசமில்லை என்று அர்த்தம் நாம் செய்கிறோம் விவரங்களை ஆராய்கிறோம் அதைக்கொண்டு நாம் நல் ஹைபோதேசிஸ் ஐ நிராகரிக்கிறோம் ஆகையால் நாம் ஆல்டர்நெட் ஹைபோதேசிஸ் ஐ ஏற்று கொள்கிறோம் அதாவது மருந்து A என்பது அதிக விளைவுகளை கொண்டது எனக் கூறுகிறோம் இப்போது நான் இரண்டு மருந்துகளை ஒப்பிடுகிறேன் மருந்து A மற்றும் B என்று சொல்லுங்கள் நல் ஹைபோதேசிஸ் என்பது மருந்துA மற்றும் மருந்து B இரண்டும் சமமானது எந்த வித்தியாசமும் இல்லை இப்போது ஆல்டர்நெட் ஹைபோதேசிஸ்மூலம் மருந்து A மருந்து B இலிருந்து வேறுபட்டது அது மருந்து A என்பது மருந்து B விட மிகவும் சிறப்பானதாகவோ அல்லது மருந்து A மருந்து B ஐ விட குறைவாக செயல்படுகிறது எனவே இந்த விஷயத்தில் நாம் 3 ஆல்டர்நெட் ஹைபோதேசிஸ் ஐ கொண்டிருக்கலாம் இதன் மூலம் மருந்து A மருந்து B இலிருந்து வேறுபட்டது என்று சொல்ல முடியும் ஆனால் நம்மால் மருந்து B ஐ விட மருந்து A நல்லதா அல்லது மருந்து A ஐ விட B குறைவாக இருக்கிறதா என்று கூற இயலாது ஆனால் மருந்து A மருந்து B இலிருந்து வேறுபட்டது என்று சொல்ல முடியும் உதாரணமாக இந்த வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றொரு மாணவர்களிடமிருந்து வேறுபட்டவர்கள் என்று நாம் கூறலாம் இந்த இடத்தில் வளர்க்கப்படும் தாவரங்கள் கொடைக்கானலில் வளர்க்கப்படும் தாவரங்களிலிருந்து வேறுபட்டவை என்று நாம் கூறலாம் நான் சமீபத்தில் கண்டுபிடித்த மருந்து A மருந்து B ஐ விட சிறந்தது என்று கூற விரும்புகிறீர்கள் என்றாள் நாம் கையாள வேண்டியது அல்டர்நெட் ஹைபோதேசிஸ் பின்னர் வெளிப்படையாக நான் மருந்து B ஐ விட மருந்து A சிறந்தது என்று சொல்ல வேண்டும் இது அல்டர்நெட் ஹைபோதேசிஸ் ஆகும் நாம் இப்பொழுது இரண்டிற்கும் வித்தியாசம் எதுவும் இல்லை என்று நிரூபிக்க வேண்டும் அப்பொழுது நல் ஹைபோதேசிஸ் உண்மையாகும் ஒருவேளை நாம் இப்போது நல் ஹைபோதேசிஸ் நிராகரிக்க வேண்டும் எனில் நாம் அல்டர்நெட் ஹைபோதேசிஸ்சை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவ்வாறு புள்ளியியலில் நாம் நல் ஹைபோதேசிஸ் மற்றும் அல்டர்நெட் ஹைபோதேசிஸ் என்பதை இரண்டு தகவல்களுக்கு இடையே உள்ள வித்தியாசங்களை காண்பதற்கு பயன்படுத்துகிறோம் நாம் இனிவரும் வகுப்புகளில் ஹைபோதேசிஸ் சோதனைகள் பிழைகளின் வகைகள் மற்றும் தரவு பகுப்பாய்வு செய்வது எப்படி என்பவற்றை காணலாம் மிக்க நன்றி